வணக்கம்என் பெயர் கிருஷ்ண ஹனுமந்து நான் சென்னை அறிவியல்கழகத்தில் பணிபுரிகிறேன் மற்றும் இந்த 8 வார வகுப்பில் வளையங்கள் அறிமுகம்" ஆகும் அவ்விதமாய் வளையங்கள் மற்றும் களமானது இயற்கணித பொருட்களான கூட்டல் மற்றும் கழித்தல் போன்ற செயல்பாடுகள் மீது உள்ள சில குறிப்பிட்ட பண்புகளை பூர்த்தி செய்யும் அமைப்பு ஆகும் இந்த வகுப்பு சில அடிப்படைக் குல கோட்பாடு மற்றும் சில நேரில் இயற்கணிதம் ஆகியவற்றை கற்றுக்கொண்ட பிறகு கற்க வேண்டிய பாடமாகும் எனவே இதில் நான் முடிந்தவரை பாடத்தின் கருத்துக்கள் புரியுமாறு நடத்தப் போகிறேன் இந்த வகுப்பில் நிறைய கணக்குகள் மீது கவனம் செலுத்த போகிறேன் நான் வரையறைகளை அறிமுகப்படுத்தி முக்கியமான கோட்பாடுகளை கொடுக்கப் போகிறேன்அதே நேரத்தில் சில எடுத்துக்காட்டுகளைப் பற்றி பேசப்போகிறேன் மற்றும் சில கணக்குகளையும் தீர்க்கப் போகிறேன் இன்றைய காணொளியில் சில எடுத்துக்காட்டுகளை கொடுக்கப் போகிறேன் அதனை வரையறுத்து மற்றும் அதன் பண்புகளையும் படிக்கப் போகிறோம் தோராயமாக 4 வார வகுப்புகள் வளையம் பற்றியும் 4 இருந்து 5 மீதமுள்ள வகுப்புகள் களம் பற்றியும் பார்க்க உள்ளோம் களம் என்பது வளையத்தின் ஒரு சிறப்பு வகை ஆகும் அத்துடன் சில அதிகப்படியான பண்புகளை கொண்டுள்ளது வளையங்களை பற்றி கற்றபின் களம் மீது கவனம் செலுத்துவோம் வளையங்களில் பொதுவான அறிமுகத்தை தொடங்குவோம் வளையத்தின் முறையான வரையறையை கொடுப்பதற்கு முன் நான் சில அடிப்படையிலான எடுத்துக்காட்டுகளுடன் ஆரம்பிக்கப் போகிறேன் ஒரு குலம் என்ன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஒரு குலம் என்பது ஒரு செயல்பாட்டின் மீதான சில குறிப்பிட்ட பண்புகளை உடைய ஒரு தொகுப்பாகும் அந்த சில பண்புகள் பின்வருமாறு ஒரு சமணி உறுப்பு உள்ளது வளையம் என்பது இரண்டு செயல்பாடுகளைக் கொண்ட ஒரு அமைப்பு அந்த செயல்பாட்டை கூட்டல் மற்றும் பெருக்கல் என அழைப்பது வழக்கம் கூட்டலை பொறுத்து வளையமனது பரிமாற்றுக் குலமாக இருக்கும் பெருக்கல் பொறுத்து ஒரு பரிமாற்றுக் குலமாக அது இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவே நான் வரையறையைப் பற்றி அதிகம் பேசுவதற்கு முன் சில எடுத்துக்காட்டுகளுடன் ஆரம்பிக்கிறேன் எனவே முதலில் வளையத்திற்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புவது முழுக்களின் கணம் ஆகும் Z என்ற இந்த வடிவம் அனைத்து முழு எண்களின் தொகுப்பைக் குறிக்கிறது இது கூட்டலை பொறுத்து ஒரு குலம் என்பது நமக்கு தெரியும் ஆனால் உண்மையில் இதுவும் கூட வளையத்திற்கு உதாரணமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இங்கே இரண்டு செயல்பாடுகள் உள்ளன எனவே அவை வழக்கமான கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகும் எனவே கூட்டல் குறி என்பது முழு எண்களை கூட்டல் மற்றும் இரு குறுக்கு கோடு மூலம் முழுக்களின் பெருக்கலை குறிக்கிறோம் பெருக்கல் என்பது முழு எண்களின் வழக்கமான பெருக்கல் ஆகும் இந்த இரண்டையும் பொறுத்து Z இன் பண்புகள் என்ன எனவே இதன் பொருள் கூட்டலை பொறுத்து முழு எண்களின் தொகுப்பு ஒரு பரிமாற்று குலம் முழு எண்களின் கணம் இந்த செயல்பாட்டை பொறுத்து மூடிய பண்புடையது இரண்டு முழு எண்களை கூட்டும் போது நமக்கு ஒரு முழு எண் கிடைக்கும் அங்கு சமணி உறுப்பு 0 இருக்கும் பூஜ்யம் என்பது கூட்டலை பொறுத்து சமணி உறுப்பு ஆகும் இதன் பொருள் நம் 0 உடன் எந்த உறுப்பை கூட்டினாலும் எந்த உறுப்பை கூட்டினோமோ அதே உறுப்பே தீர்வாக வரும் இதன் பொருள் நீங்கள் இரண்டு முழு எண்களை கூட்டும் பொது மற்றுமொரு முழு எண் கிடைக்கும் மேலும் நேர்மாறு உறுப்புடன் கூட்டினால் 0 கிடைக்கும் எடுத்துக்காட்டாக 3 ன் நேர்மாறு உறுப்பு 3 மற்றும் 10 ன் நேர்மாறு 10 அதேபோல கூட்டலை பொறுத்து சேர்ப்புப் பண்புடையது இரண்டு வழிகளில் ஏதேனும் ஒன்றில் மூன்று முழுக்களையும் கூட்டலாம் இரண்டிலும் வழிகளிலும் வரும் மதிப்பு சமமாக இருக்கும் இது ஒரு பரிமாற்று குலம் ஆகும் பெருக்கலை பொறுத்து முழுக்களின் கணம் ஒரு குலம் அல்ல என்பது நமக்கு தெரியும் Z என்பது ஒரு குலம் அல்ல இது நீங்கள் ஏற்கனவே படித்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது ஒரு குலம் அல்ல ஏனெனில் அது முடிய பண்புடையது அதேபோல் சில உறுப்புகளுக்கு நேர்மாறு உறுப்பும் இல்லை அங்கே நேர்மாறு உறுப்பும் இல்லை ஏனெனில் 1 என்பது பொதுவாக சமணி உறுப்பின் வேலையை செய்யும் உறுப்பாகும் 2 முறை 1 என்பது 2 அனால் 0 என்பது பொருக்களை பொறுத்து நேர்மாறு உறுப்பை பெற்றிருக்கவில்லை அது இருந்தால் 0 உடன் பெருக்கும்போது நமக்கு 1 கிடைக்கும் அதேபோல்நேர்மாறு உறுப்பு மற்ற சில உறுப்புகளுக்கும் உங்களிடம் இல்லை எடுத்துக்காட்டாக 2 உடன் வேறு ஒரு முழு எண்ணை பெருக்க 1 கிடைக்குமாறு ஒரு உறுப்பு கண்டுபிடிக்க முடியவில்லை இது ஒரு குலம் அல்லஅனால் வளையத்தில் நாம் பெருக்கலை பொறுத்து குலமா இல்லையா என்பதில் அக்கறை கட்ட போவதில்லை ஏனென்றால் இது ஒரு வளையத்திற்கு தேவையற்றது இது தான் முதல் மூக்கிய விஷயமாகும் ஒரு கணம் என்பது கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவற்றைப் பொருத்து குலமாக இருக்கத் தேவையில்லை என்று கூறவில்லை வளையத்திற்கு பொருக்கலை பொருத்து குலமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இவ்வளவுதான் Z என்பது ஒரு வழக்கமான எடுத்துக்காட்டாகும் வேறு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் இதுவும் உங்களுக்கு தெரிந்தவை தான் Q என்னும் தொகுப்பு எப்பொழுதும் விகிதமுறு எண்களையே குறிக்கும் இது ஒரு குலமா இது ஒரு வளையமா பார்க்கலாம் அதில் தெளிவாக 2 செயல்பாடுகள் உள்ளன அவை கூட்டல் மற்றும் பெருக்கல்Q கூட்டலை பொறுத்து பரிமாற்று குலம் ஆகும் இங்கு இரண்டு விகிதமுறு எங்களை கூட்டினால் நமக்கு ஒரு விகிதமுறு எண் கிடைக்கும் மற்றும் அங்கே 0 என்ற ஒரு சமணி உறுப்பு உள்ளது அனைத்து விகிதமுறு எண்களும் நேர்மாறு உறுப்பை உடையது நினைவிருக்கட்டும் சேர்ப்பு பண்பு இங்கு உள்ளது இது ஒரு பரிமாற்று குலம் என்பதையும் நான் கவனிக்கிறேன் நம்மிடம் உள்ள இரண்டு விகிதமுறு எண்களை எந்த ஒரு வரிசையில் எழுதி கூட்டினாலும் நமக்கு அதே பதில் தான் கிடைக்கும் மீண்டும் முழுஎண்களை போலவே பெருக்கலை பொறுத்து Q ஒரு குலமல்ல இருந்தபோதிலும் Z ஜ விட Q சற்று சிறப்புடையது ஏனெனில் Q 0 என்பது பெருக்கலை பொறுத்து ஒரு குலமாகும் எனவேஇதை பற்றி குல கோட்பாடு பற்றிய பாடங்களில் படித்திருப்பீர்கள் பூஜ்யமாற்ற விகிதமுறு எண் பெருக்கலை பொறுத்து குலம் ஆகும் இது விகிதமுறு எங்களின் பெருக்கல் குலம் என அழைக்கப்படுகிறது பூஜியமற்ற விகிதமுறு எண்களின் இங்கு 1 என்பது பெருக்கலை பொறுத்து சமணிஉறுப்பு ஆகும் ஒவ்வொரு விகிதமுறு எண்ணுக்கும் நேர்மாறு உறுப்பை பெற்றிருக்கும் மற்றும் சேர்ப்புப் பண்பு கொண்டிருக்கும் உண்மையில் இது ஒரு பரிமாற்று குலம் ஆகும் நான் மேலும் ஓன்று அல்லது இரண்டு எடுத்துக்காட்டுகளை செய்யப்போகிறேன் இதேபோல் இதுவும் ஒரு புதிதான எடுத்துக்காட்டு அல்ல இதேபோல் நம்மிடம் மெய்யெண்கள் உள்ளன மெய்யெண்களின் கணத்தை நான் அறிமுகபடுத்துகிறேன் ஏனெனில் இவை வளையங்கள் மற்றும் களங்களில் முக்கிய எடுத்துக்காட்டுகளை வழங்கும் ம்முக்கிய கணம் ஆகும் இதைப் பற்றி இந்த வகுப்பில் பேச போகிறோம் C என்பது அனைத்து சிக்கலெண்களின் கணத்தை குறிப்பதாகும் Q ஐ போல நமக்கு இங்கும் இரண்டு செயல்பாடுகள் உள்ளன அவை கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகும் கூட்டலை பொறுத்து அவை பரிமாற்று குலம் ஆகும் மற்றும் ஒருவேளை 0 ஐ நீக்கினால்அவைகள் பெருக்கலை பொறுத்து பரிமாற்று குலமாக மாறிவிடும் அவை நிச்சயமாக பெருக்கத்தின் கீழ் குலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது ஏனெனில் 0 க்கு நேர்மாறு உறுப்பு இல்லை இப்பொழுது இன்னுமொரு எடுத்துக்காட்டை செய்யப்போகிறேன் அது வழக்கமான எடுத்துக்காட்டு அல்லஅதை நாம் விரிவாக பின்னர் பார்க்கப் போகிறோம் நான் ஒரு குறியீட்டை கொடுத்து அதைப்பற்றி விவரிக்கப் போகிறேன் அது Zi ஐ i என்பது சிக்கலெண் 1 ன் வர்க்க மூலம் i என்பது 1 ன் வர்க்க மூலத்தை குறிக்கிறது Zi ஐ கருதும்போதுஇந்த கணம் என்ன ai b வடிவத்தையுடைய அனைத்து உறுப்புகளையும் கொண்டதாக வரையறுக்கிறோம் இதில் முழு எண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன Z i என்பது aib ஐ குறிக்கிறது இங்கு a மாற்றும் bஆகியவை முழுஎண்களாகும் எடுத்துக்காட்டாக 1 என்பது Z i ன் ஒரு உறுப்பு ஆகும் உண்மையில் எந்த ஒரு Z ன் உறுப்பும் Z i ன் உறுப்பாக இருக்கும்ஏனெனில் அது n0 i ஆகும் இதே போல 32i என்பது Z i ன் ஒரு உறுப்பாகும் எனவே Ziன் உறுப்புகளை புரிந்துகொள்ள முடியும் இதன் மூலம்இது சிக்கலெண்களின் ஒரு உட்கணம் என்பதை நம்மால் புரிந்துகொள்ள முடியும் இது சிக்கலெண்களின் உட்கணமாகும் ஏனெனில் aib என்பது ஒரு கலப்பு எண் ஆகும் பொதுவாக a மற்றும் b ஆகிய மெய்யெண்கள் மூலம் நான் ஏதேனும் கலப்பு எண்களை பெற முடியும் நாம் a மற்றும் b மட்டுமே முழுக்களாக இருக்க வேண்டும் என நிபந்தனையை எடுத்துக் கொண்டுள்ளோம் இது ஒரு உட்கணம் ஆகும் பின்னால் இது வளையமாக இருக்குமா என எண்ணி பார்க்க விரும்புகிறேன் Zi ல் எண்களை நம்மால் கூட்ட முடியும் அந்தக் கூட்டல் Zi இன் உறுப்பாக இருக்கும் என்பதை புரிந்துகொள்ள முடியும் அவை சிக்கலெண்களாக இருக்கும் அதன் கூட்டல் வழக்கமான கூட்டலாக இருக்கும் நம்மிடம் உள்ள cid மற்றும் aib ஆகியவற்றை கூட்டும்போது நாம் மெய் பகுதிகளை கூட்டும் போது கிடைக்கும் ac மற்றும் கற்பனை பகுதிகளை கூட்டும் போது cd கிடைக்கும்

இவைகள் Zi ல் இருந்தால் அதன் கூட்டலும் Zi ல் இருக்கும்அப்படி என்றால் என்ன வரையறைப்படி a மற்றும் b ஆகியவை முழுக்கள் அதேபோல் c மற்றும் d ஆகியவை முழுக்கள் ac என்பது ஒரு முழு எண்bd ஒரு முழு எண் ஆகும் அந்த இரு கலப்பு எண்களின் கூட்டல் Z i இன் உறுப்பாக இருக்கும் வேறுவிதமாக கூறினால் Zi மூடிய பண்புடையது நீங்கள் இதிலுள்ள இரண்டு உறுப்புகளை கூட்ட நமக்கு இதன் மற்றொரு உறுப்பு கிடைக்கும் நான் இந்த சரி பார்ப்பதை உங்களிடம் விட்டு விடப் போகிறேன் இது சரிபார்க்க சுலபமானது உண்மையில் கூட்டலை பொறுத்து இது ஒரு பரிமாற்ற குலம் ஆகும் குலத்தின் விதிகளை நாம் நினைவு கூர்ந்தால் உண்மையில் இது கூட்டலை பொறுத்து கலப்பு எண்களின் ஒரு துணைகுலம் ஆகும் இது கலப்பு எண்களின் ஒரு துணை குலம் என்பதை நான் எளிதாக சரிபார்க்க முடியும் இது ஒரு பரிமாற்றம் குலம் ஆகும் ஏனெனில் அங்கு 0 என்ற உறுப்பு உள்ளது0 என்ற உறுப்பின் வடிவம்abi இங்கு a மற்றும் b ஆகிய முழுக்கள் அது 00i ஆகும் அனைத்து எண்களுக்கும் நேர்மாறு உறுப்பு உள்ளதுaib நேர்மாறு உடையது ஏனெனில் கூட்ட லைப் பொறுத்து இது மூடிய பண்புடையது என்பதை நாம் சரி பார்த்திருந்தோம் இது ஒரு பரிமாற்று குலம் ஆகும் இது வளையத்திற்கு ஒரு முக்கியமான பண்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு குலம் என்பது பழைய செய்தி புதிய செய்தி என்னவென்றால் இது ஒரு வளையம் ஆகும் இந்த பரிமாற்றம் என்ற நிபந்தனை வளையத்திற்கு முதல் பண்பாகும் மற்ற பண்புகளும் நமக்கு தேவைப்படுகின்றன வளையத்திற்கு அந்தக் கணத்தின் பெருக்கல் என்ற செயல்பாடும் தேவைப்படுகிறது அங்கு கலப்பு எண்கள் பெருக்கலும் உள்ளது இப்பொழுதும் Z i மூடிய பண்பை உடையதா என சரி பார்க்க வேண்டும் Z i இன் இரண்டு உறுப்புகள் aibcid என எடுத்துக்கொள்வோம் ஞாபகம் இருக்கட்டும் abc மற்றும் d ஆகியவை முழு எண்கள் கலப்பு எண்களை பெருக்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் a ib மடங்கு cid என்ன a ib மடங்கு cid எ என்பதை வழக்கமான பெருக்களை போல பெருக்க வேண்டும் நமக்கு கிடைப்பது ஆகும் ஏனெனில் i ன் இரு மடக்கு 1 ஆகும் தற்பொழுது abcd ஆகியவை முழு எண்கள் ஆகும் இவையும் Z i ல் இருக்கும் எனவே நான் குறித்து வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் Zi என்பது பொருக்கலை பொறுத்து மூடிய பண்புடையது ஆகும் இதை தற்போது நிரூபித்துள்ளோம் பெருக்கலை பொறுத்து மூடிய பண்பாக இருக்க வேண்டியது ஒரு வளையத்தின் முக்கிய பண்பாகும் இங்கு பெருக்கல் சமணி உறுப்பு 1 என்பது Z i இல் இருக்கும் மற்றும் பெருக்கலைப் பொறுத்து இது சேர்ப்பு பங்கு உடையது ஏனென்றால் கலப்பு எண்களின் பெருக்கல் மூலம் இந்த பண்பு நேரடியாக வந்துவிடும் முறையான வரையறையை நாம் கொடுக்கும் போது மேலும் சில பண்புகளைப் பற்றி பேசப்போகிறோம் தற்போது மற்றுமொரு எடுத்துக்காட்டை பார்க்கப்போகிறோம் இது சற்று சிக்கலான எடுத்துக்காட்டு இதுதான் அந்த இரண்டாம் பண்பு ஆதலால் இதற்கு நான் 2 என்ற அடையாளத்தால் குறிப்பிடுகிறேன் வளையத்தின் வரையறையை கொடுப்பதற்கு முன் கடைசியாக ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்க விரும்புகிறேன் இது தான் அந்த எடுத்துக்காட்டு Zi நான் ஒரு புது குறியீட்டை அதற்காக வரையறுக்கப் போகிறேன் அதை A என்போம் A என்பது முந்தைய எடுத்துக்காட்டில் i க்கு பதிலாக12 என நான் மாற்றியது i க்கு பதிலாக 12 எடுத்துக்கொள்கிறேன் சமீபத்தில் aib என்ற வடிவ அமைப்பை பற்றி பார்த்தோம் இங்கு a மற்றும் b ஆகியவை முழு எண்கள் தற்பொழுது ab2 என எடுத்துக் கொள்கிறோம் இங்கு a மற்றும் b ஆகியவை முழு எண்கள் இங்கு இரண்டு உறுப்புகளை பெறுகிறோம் எடுத்துக்காட்டாக1 2 உடன் 1 இருபுறமும் சமன் செய்வதன்மூலம் நமக்கு ஒரு முரண்பாடு கிடைக்கும் இதுதான் அந்த சரிபார்த்தல் முக்கிய குறிப்பு A பெருக்கலை பொறுத்து மூடிய பண்பை கொண்டிருக்கவில்லை என்பதை அடிக் கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் இந்த தோல்வியானது ஒரு வளையத்தில் முக்கியமான பண்பாக வரையறுக்கப்படுகிறது மூடிய பண்பு என்ற நிபந்தனை பொதுவாக எல்லா வளையத்திற்கும் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை காட்டுவதற்கு இந்த எடுத்துக்காட்டின் மூலம் நான் முயற்சி செய்தேன் தற்பொழுது வளையம் என்றால் என்ன என்ற வரையறைக்கு வருவோம் எனவே நாம் மேலும் சில எடுத்துக்காட்டுகள் மற்றும் அவற்றின் பண்புகள் பற்றி பேச முடியும் இந்த வகுப்பு வளையங்களை பற்றியது இது நமக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாகும் ஒரு வளையத்தை R எனக் குறிப்பிடுவோம் ஒரு வளையம் R என்பது இரண்டு செயல்பாடுகளை கொண்ட ஒரு தொகுப்பு ஆகும் எடுத்துக்காட்டுகள் மூலம் வளையத்தின் பண்புகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளேன் அதனால்அவை இங்கே இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவேஇங்கு ஈருறுப்பு செயலிகள் மற்றும் என குறிக்கப்படுகின்றன எனவே இவை கூட்டல் மற்றும் பெருக்கல் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றை கூட்டல் மற்றும் பெருக்கல் என்று அழைப்பதற்கான ஒரு வசதியான வழி என்பதையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் பள்ளியில் நாம் கற்றுக்கொண்டது கூட்டல் மட்டும் அல்ல பெருக்களையும் தான் பெருக்கல் என்பது கூட்டலின் ஒரு சுருக்க செயல்பாடுஆகும் எனவே கூட்டல் மற்றும் பெருக்கல் என அழைப்பது வசதியானது எனவே வளையம் இந்த இரண்டு செயல்பாடுகளை உடைய பண்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எந்த பண்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே இந்த பண்புகள் அல்லது கோட்பாடுகளை வைத்திருக்கிறேன் எனவே இங்கே பண்புகள் அல்லது கோட்பாடுகள் என்ன என்று எழுதுகிறேன் எனவே இது கூட்டல் மட்டும் பெருக்கல் என்ற இரண்டு செயல்பாடுகளை உடைய பண்புகளை திருப்திப்படுத்தும் ஒரு தொகுப்பு ஆகும் முதலாவதாக ஒரு பரிமாற்று குலம் இதை நான் முன்பு இங்கு குறிப்பிட்டுள்ளேன் இங்கு பெருக்கல் என்ற செயல்பாட்டை மறந்து விட்டு கூட்டலை மட்டும் பார்த்தால் இது பரிச்சயமான பரிமாற்றம் குலம் ஆகும் எனவே கூட்டலை பொறுத்து இது ஒரு பரிமாற்று குலம் பெருக்கலை பொறுத்து அப்படியிருக்க தேவையில்லை R நாம் விவாதித்தபடி ஒரு குலமாக இருக்க தேவையில்லை ஆனால் அது வளையமாக இருக்க இன்னும்சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அவை என்ன பெருக்கல் பரிமாற்று பண்புடையது எனவே இதை எழுதிய பிறகு இது என்ன என்பதை விவரிக்கிறேன் பரிமாற்றமானது ஆபேலியனுக்கு மற்றொரு சொல் எனவே R ன் இரண்டு உறுப்புகளைபெருக்கும்போதுஅந்த உறுப்புகளை a மற்றும் b எடுத்துக்கொள்வோம் வளைய அடைப்புக்குறி யை பயன்படுத்தி இவற்றை பெருக்கப் போகிறோம் a மற்றும் b இன் பெருக்கல் பொதுவாக a புள்ளி b ஆல் குறிக்கப்படுகிறது அல்லது ab மேலும் நாம் இவற்றைப் பற்றி சொல்லிய பிறகு a மற்றும் b இன் பெருக்களை ab என எழுதுவது போதுமானது எனவே இதுவும் a மடங்கு b இது ba க்கு சமமாக இருக்க வேண்டும் அப்படியிருந்தால் அவற்றை பரிமாற்றங்கள் என அழைக்கிறோம் எனவே இரண்டு ஒரு உறுப்புகளை நாம் எவ்வாறு பெருக்கினாலும் உங்களுக்கு ஒரே பதில் கிடைக்கும் ab அது ba க்கு சமம் அதனால்பெருக்கல் கண்டிப்பாக பரிமாற்று பண்பு உடையதாக இருக்க வேண்டும் பெருக்கலை பெருக்கத்து எல்லாக் கணங்களும் நாம் பார்த்த எல்லா எடுத்துக்காட்டுகளும்பரிமாற்ற பண்பை கொண்டிருந்தது என்பதை நினைவில் கொள்க ஏனெனில் நாம் பார்த்த எல்லா எடுத்துக்காட்டுகளும் கலப்பு எண்களின் துணை குலங்கள் இவை அனைத்தும் பெருக்கலை பொறுத்து பரிமாற்று பண்பை பெற்றுள்ளன நமக்கு அதிக பரிட்சயமான a b c ன் ஒரு பெருக்கலை பொறுத்து சேர்ப்பு பண்பும் நமக்கு தேவை இது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு பண்பு முதலில் a c இந்த இரண்டு வழிகளிலும் நமக்கு ஒரே பதில் தான் கிடைக்கும் எனவே இது சேர்ப்பு பண்பாகும் இந்த கணத்தில் 1 என்ற பெருக்கல் சமணி உறுப்பு உள்ளது பெருக்கலை பொறுத்து சமணிஉறுப்பை 1 எனகுறிப்பது மிகவும் வசதியாக இருக்கும் ஏனெனில் அனைத்து எடுத்துக்காட்டுகளும் 1 என்பது நமக்கு சமணி உறுப்பாக உள்ளது இது ஒருசமணி உறுப்பை கொண்டிருக்கும் அவ்வளவுதான் இது பெருக்கலை பொறுத்து பரிமாற்று பண்புடையது சேர்ப்பு பண்புடையது மற்றும் சமணி உறுப்பை கொண்டுள்ளது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் ஒரு குலத்தின் நேர்மாறு உறுப்பு இருப்பதை எழுதவில்லை பெருக்கலை பொறுத்து நேர்மாறு உறுப்பு நமக்கு தேவையில்லை பெருக்கல் என்பது R இன் மீது குல செயல்பாடு அல்ல இதில் மற்ற அனைத்துப் பண்புகளும் உள்ளன இது ஒரு ஈருறுப்பு செயலி எனவே இது வரையறையின் படி மூடிய பண்பை உடையது இது சேர்ப்பு பண்புடையது இது அடையாள உறுப்பை கொண்டுள்ளது மற்றும் உண்மையில் குலத்தின் பொதுவான அனைத்து பண்புகள் கொண்டு உள்ளது பரிமாற்று குலமாக இருக்கத் தேவையில்லை ஆனால் நான் நேர்மாறு உறுப்பை பற்றி கேட்கவில்லை மேலும் மூன்றாவதுபண்புகள் மிகவும் முக்கியமானது நான் எடுத்துக்கொண்ட தொகுப்பின் இரண்டு செயல்பாடுகளும் ஒன்றைப் பொருத்து மற்றொன்று செயல்பட வேண்டும் இரண்டு செயல்பாடுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடாது கூட்டல் மற்றும் பெருக்கலை பரிமாற்று பண்பிற்கு எடுத்துக்கொள்கிறேன் எனவே பரிமாற்று பண்பை பற்றி எழுதுகிறேன் எனவே இது முழு எண் அல்லது மெய்யெண்கள்அல்லது சிக்கல் எண்களின் வழக்கமான பரிமாற்று பண்பு ஆகும் இது என்ன எல்லா a b c என்ற Rஇல் உள்ள உறுப்புகளுக்கும் c என்னவாக இருக்கும் என்பதைப் என்பதை பார்ப்போம் ஞாபகம் இருக்கட்டும் இரண்டு எண்களை பெருக்கும்போது பெருக்கல் குறியை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் ab எழுதும்போது இது a மடங்கு b என குறிக்கிறது மற்றும் கூட்டும் பொழுது a b என்பதுசரியான முறை ஆகும் c க்கு சமமாக இருக்கும் இந்த பண்பு முழுஎண்களுக்கும் மெய்யெண்களுக்கும் பொருந்தும்விகிதமுறு எண் மற்றும் சிக்கலெண்களுக்கும் பொருந்தும் அனால் வளையத்திற்கு இப்பண்பு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது செயல்பாடுகளின் அனைத்து பண்புகளையும் நம்மால் கொண்டுவர இயலும் அனால் பரிமாற்றுப் பணப்பை கொண்டுவர இயலாது குறித்து நாம் குறித்து சொல்ல வேண்டி இருக்கிறது இது ஒரு கணத்தின் இயல்பாகவே இருக்கும் மற்றும் வெளிப்படையாக கிடைக்கும் பண்புகளை பயன்படுத்துகிறோம்அனால் இது அனைத்து கணங்களுக்கு உண்மையாக இருக்கும் என உறுதியாக சொல்லமுடியாது நாம் இந்தப் பண்பு உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இவைகள் தான் வளையத்தின் பண்புகளாகும் இதை ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக முக்கிய வரையறையாகவும் இந்த முழு பாடத்தில் எடுத்துக் கொள்ளப் போகிறோம் ஒரு வளையம் என்பது இரண்டு செயல்பாடுகள் கூட்டல் மற்றும் பெருக்களின் பண்புகளை உடைய ஒரு கணம் ஆகும் கூட்டலை பொறுத்தது ஒரு பரிமாற்று குலம் ஆகும் பெருக்கலை பொறுத்து கிட்டத்தட்ட குலம் ஆகும்பரிமாற்றுப்பண்பு என்ற ஒரு பண்பு மட்டும் இருக்காது அதாவது c acbc என்ற பண்பு மட்டும் இருக்காது இந்த காணொளிகள் நாம் ஆரம்பத்தில் பார்த்த எடுத்துக்காட்டுகளை திரும்பவும் பார்க்க விரும்புகிறேன் தற்பொழுது ZQRCZi ஆகியவை வளையங்கள் ஆகும் நீங்கள் அந்த காணொளிக்கு திரும்ப போக நினைக்கலாம்அங்கு அனைத்து எடுத்துக்கட்டுகளும் இரண்டு செயல்பாட்டை கொண்டுள்ளன அங்கு இரண்டு முழுக்களை கூட்ட முடியும் பெருக்கமுடியும் இரண்டு விகிதமுறு எண்களை கூட்ட முடியும் பெருக்கமுடியும் இரண்டு மெய்யெண்களை கூட்ட முடியும் பெருக்கமுடியும் அதேபோல இரண்டு சிக்கலெண்களை கூட்ட முடியும் பெருக்கமுடியும் உண்மையில்ZQR ஆகிய அனைத்தும் C ன் துணைகணங்கள் C ன் மீதான கூட்டல் மற்றும் பெருக்கலை பற்றி தெரிந்திருந்தால் நாம் அதன்மூலம் வரும் அனைத்து கணங்களையும் கொண்டு வர முடியும் இரண்டு முழுஎண்களை கூட்டினாள் மற்றொரு முழு எண் கிடைக்கும் இரண்டு விகிதமுறு எண்களை கூட்டினாள் மற்றொரு விகிதமுறு எண் கிடைக்கும் இரண்டு மெய் எண்களை கூட்டினாள் மற்றொரு மெய் எண் கிடைக்கும் இரண்டு Zi உறுப்புகளை கூட்டினாள் மற்றொருZiன் உறுப்பு கிடைக்கும் அதேபோல இரண்டு Zi உறுப்புகளை பெருக்கினால் மற்றொருZiன் உறுப்பு கிடைக்கும் Z Q R மற்றும் Cக்கும் அதேபோல இருக்கும் மற்றும் கூட்டலை பொறுத்து இவை அனைத்தும் பரிமாற்று குலம் ஆகும் இது சரிபார்ப்பதற்கு கடினமாக இருக்காது என என்னால் உறுதியாக கூற முடியும் அவை இதேபோல பெருக்கலை பொறுத்து குலம் அல்ல அனால் அவை பரிமாற்று பண்புடையதுசேர்ப்புப் பண்புடையது சமணி உறுப்பை கொண்டுள்ளது 1 என்பது சமணி உறுப்பாக உள்ளதுஇந்த புதிய பணப்பை சுலபமாக சரிபார்க்க முடியும் C பரிமாற்று பணப்பை பூர்த்தி செய்யும் மேலே சொன்ன அனைத்து கணங்களும் இதை பூர்த்தி செய்யும் அவை யாவை Z Q R Zi ஆகியவை C ன் துணை கணங்கள் உண்மையில் அவைகள் உள்ளடக்கும் பணப்பை பெற்றுள்ளது அந்தப் உள்ளீட்டு பண்பு பின்வருமாறு Z Q R C நினைவிருக்கட்டும் Zi என்பது R க்குள் இல்லை நமக்கு இரண்டு உள்ளடக்கங்கள் உள்ளன C அனைத்து பரிமாற்று பணப்பை பெற்றிருப்பதால்அனைத்து உட்கணங்களும் பரிமாற்று பணப்பை பெற்றிருக்கும் இந்த காணொளியில் கடைசியாக நான் தரும் வரையறை துணை வளையம் ஆகும் அதை பற்றி பேச போகிறேன் எனவே உங்களிடம் துணை வளையம் இருக்கும்போது இங்கு துணை குலத்தை நினைவுபடுத்துவோம் துணை குலம் என்றால் என்ன நாம் குலத்தின் வரையறையிலிருந்து ஆரம்பிப்போம் மற்றும் துணை குலம் என்பது அடிப்படையில் ஒரு துணைக் கணம் குலத்தின் செயல்பாடுகளை பொறுத்து இதுவும் ஒரு குலமாக இருக்கும் எனவே இதுவும் ஒரு மூடிய பண்புகளைப் பெற்றுள்ளது சமணி உறுப்பை கொண்டுள்ளது நேர்மாறு மற்றும் சேர்ப்புப் பண்பை பெற்றுள்ளது இதேபோல் R என்பதை வளையமாகக் எடுத்துக் கொள்வோம் S என்பது R ன் உட்கணம் நாம் துணை வளையத்தை துணைகணங்கள் மூலமாக ஆரம்பிக்கிறோம் இது ஒரு துணை வளையம் ஆகும் இது துணை குலம் போன்ற சிறு பகுதியாகும் இது கூட்டல் மற்றும் பெருக்கல் பொறுத்து மூடிய பண்பு இருந்தால் இது ஒரு துணை வளையம் ஆகும் S கூட்டலை பொறுத்து மூடிய பண்புடையது ஆனால் மேலும் இது R ன் கூட்டலை பொறுத்து ஒரு துணை குலமாக இருக்கும் உள்ளது மற்றும் இறுதியாக இது 1 ஐ கொண்டுள்ளது பெருக்கல் சமணி உறுப்பு உடையது துணை வளையத்தில் சமணி இருக்கும் ஒரு துணை வளையம் ஆனது கூட்டல் மற்றும் பெரு களைப் பொறுத்து மூடிய பண்புடையது முடிவாக இந்த காணொளியில் நாம் சொல்லியது Z Q R Zi ஆகியவை C ன் துணை வளையங்கள் ஆகும் எனவே இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறேன் மற்றும் அடுத்த காணொளியில் வளையத்தின் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் மற்றும் வளையத்தின் பண்புகளையும் பார்ப்போம் நன்றி